பொறியியல் கணிதம் 1 க்கு வரவேற்கிறோம் மற்றும் இன்று நாம் இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளின் ஒரு தொடர்ச்சி பற்றி பேச போகிறோம் எனவே நாம் ஏற்கனவே ஒரு வரம்பு வரையறையை பார்த்திருக்கிறோம் உண்மையில் வரம்பு டெல்டா எப்சிலான் வரையறை மற்றும் இந்த வரையறைகளின் உந்துதல் எனவே ஒரு செயல்பாடு zfx y ஒரு புள்ளி x0 y0 யில் தொடர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த fx y x0 y0 இல் வரையறுக்கப்பட்டால் இரண்டாவது இந்த fx y ன் வரம்பு x y x0 y0 க்கு செல்லும்போது உள்ளது இந்த வரம்பு அந்த கட்டத்தில் செயல்பாடு மதிப்புக்கு சமம் என்ற மூன்றாவது ஒன்று இந்த மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுமானால் எனவே செயல்பாடு வரையறுக்கப்படுகிறது இந்த வரம்பு உள்ளது மற்றும் வரம்பு 0 x0 y0 இல் செயல்பாடு மதிப்புக்கு சமமாக உள்ளது பின்னர் செயல்பாடு புள்ளி x0 y0 யில் தொடர்ந்து உள்ளது என்று அழைக்கிறோம் ஒரு செயல்பாடு fx y டொமைன் D யின் ஒவ்வொரு புள்ளியிலும் தொடர்ச்சியாக இருந்தால் அந்த டொமைன் D யில் அந்த செயல்பாடு தொடர்ச்சியாக உள்ளது என்று நாம் அழைக்கிறோம் எனவே இறுதியில் இங்கே தொடர்ச்சி அடிப்படையில் வரம்பை x y→x0 y0 என கண்டுபிடித்து பின்னர் இந்த வரம்பு x0 y0 யில் செயல்பாடு மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கவும் எனவே நாம் எல்லை என டெல்டா எப்சிலான் வரையறையை வரையறுக்க முடியும் எனவே ஒரு செயல்பாடு zfx y ஒரு புள்ளி x0 y0 யில் ஒரு கொடுக்கப்பட்ட எப்சிலோன் ஒரு மெய் எண் டெல்டா பாசிட்டிவ் உள்ளது என்றால் இந்த வேறுபாடு fx y மற்றும் இந்த f ன் மதிப்புக்கு இடையே புள்ளி x0 y0 யின் டெல்டா சுற்றுப்புறத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டால் இந்த x மற்றும் y களை விட குறைவாக இருக்கும் எனவே இறுதியில் இந்த வரம்பு வரையறை இருந்தது இந்த செயல்பாடு ஒரு வரம்பு l என்று நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இது fx0 y0 க்கு பதிலாக நாம் அங்கு 1 ஐப் பயன்படுத்தினோம் இப்போது செயல்பாடு x0 y0 இல் வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் fx y வரம்பு x y→0 எனும்போது fx0 y0 க்கு சமமாக உள்ளதா இல்லையா என்று பார்க்கிறோம் எனவே இந்த எப்சிலான் டெல்டா வரையறை வரம்புக்கு முந்தையதைப் போலவே உள்ளது உண்மையில் இங்கே நாம் இப்போது பயன்படுத்தவில்லை இது இந்த x0y0 புள்ளியைத் தவிர 0 க்கும் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இப்போது செயல்பாடு x0y0 புள்ளியில் வரையறுக்கப்படுகிறது முன்பு வரம்பு செயல்பாடு வழக்கில் அந்த கட்டத்தில் வரையறுக்கமுடியாது இன்னும் நாம் வரம்பு பற்றி பேச முடியும் ஆனால் இப்போது இந்த வழக்கில் x0y0 ல் செயல்பாடு தொடர்ச்சி வரையறுக்கப்பட வேண்டும் எனவே இந்த இறுதியில் இந்த சமத்துவமின்மை இனி தேவையில்லை எனவே நீக்கக்கூடிய இடைநிறுத்தத்திற்கு நாம் பயன்படுத்திய மற்றொரு உறுப்பு உள்ளது எனவே செயல்பாடு x0y0 ல் மற்றும் fx y ன் வரம்பு x y→x0 y0க்கு செல்லும்போது உள்ளது மூன்றாவது இந்த வரம்பு x0y0 இல் செயல்பாட்டு மதிப்புக்கு சமமாக இல்லாதபோது செயல்பாடு நீக்கக்கூடிய இடைநிறுத்தத்தைக் கொண்டுள்ளது என்று நாம் அழைக்கிறோம் இது சமமாக இருந்தால் நாம் இப்போது விவாதித்த தொடர்ச்சியின் வரையறை இதுதான் இப்போது சில உதாரணங்களுக்குச் செல்வோம் எனவே இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியைப் பற்றி விவாதிக்கவும் fxy2x43y4x2y2xy00 0xy00 இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியை நாம் தொடக்கத்தில் விவாதிப்போம் எனவே இந்த செயல்பாட்டின் இந்த வரம்பு 2x43y4x2y2 0 க்கு சமம் என்று நாம் அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும் இந்த வரம்பு 0 க்கு சமமாக இருந்தால் செயல்பாடு தொடர்ந்து இருக்கும் இல்லையெனில் இந்த வரம்பு இல்லை அல்லது இது 0 க்கு சமமாக இல்லை என்றால் செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல என்று நாம் அழைக்கிறோம் எனவே கடந்த விரிவுரையில் விவாதிக்கப்பட்டபடி துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறுவது வரம்பைக் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இந்த விஷயத்திலும் நாம் அந்த நடவடிக்கைகளைப் பின்பற்றுவோம் எனவே நாம் இப்போது கார்டேசியன் இருந்து துருவ ஒருங்கிணைப்பு மாறும் ஏனெனில் நாம் பார்க்கும் போதெல்லாம் x2y2 உறுப்பு துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறுவதை விட குறியீட்டில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த வழக்கில் நாம் x y இருந்து r θ ஆயத்தொலைவுகளை மாற்றும் போது பின்னர் எனவே நமக்கு அடிப்படையில் இங்கே x ஒரு மாற்றாக இருக்கும் xrcos மற்றும் yrsin எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் இங்கே வந்தோம் 2x43y4x2y2 2r4 3r4 r2 எனவே இப்போது இந்த r வர்க்கம் இதனோடு ரத்து ஆகும் எனவே இங்கே நமக்கு 2 கிடைக்கும் இப்போது நமக்கு 2 அல்லது மாறாக r2 வேண்டும் நாம் பொதுவாக எடுத்துக் கொண்டால் எனவே நமக்கு இங்கே 4 பிளஸ் sin 4 முறை r2 வேண்டும் எனவே நாம் பார்ப்போம் இது வரம்பு r→0 ஆக மாறும் பின்னர் இங்கே r2 பின்னர் மற்றும் இந்த ஒரு எல்லை செயல்பாடு என்பதால் r→0 எனும்போது இந்த ன் வரம்பு 0 ஆக இருக்கும் மற்றும் செயல்பாடு மதிப்பு 0 0 ல் கூட 0 எனவே செயல்பாடு தொடர்ச்சியானது செயல்பாடு தொடர்ச்சியானது இப்போது அடுத்த உதாரணத்திற்கு மேலும் நகர்ந்து இப்போது செயல்பாட்டின் தொடர்ச்சியைப் பற்றி விவாதிப்போம் fxyx y2x2y2xy00 0xy00 எனவே இந்த வழக்கில் நாம் பாதையை தேர்வு செய்வோம் ஏனெனில் இங்கே இந்த தேர்ந்தெடுக்கும் பாதை மீண்டும் முடிவானது ஏனென்றால் இங்கே வரிசை 2 இல் உள்ளது இது 2 மற்றும் அது 2 ஆகும் எனவே தேர்வு ymx ல் x ரத்து ஆகும் மற்றும் இந்த வரம்பு m பொறுத்தது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது வேலை செய்யும் எனவே நாம் இங்கே இந்த பதிலீட்டை செய்யும் போது நாம் இந்த வரம்பைப்பெறுவோம் x y 0 0க்கு செல்லும்போது மற்றும் x மற்றும் y என்பவை mx டிவைடட் பை x வர்க்கம் m பிளஸ் m வர்க்கம் x வர்க்கம் என மாற்றப்படுகிறது எனவே அங்கிருந்து நாம் பொதுவான xஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த x அகற்றப்படும் இதை நாம் பெறுவோம் x y2x2y2 1 m21m2 x லிருந்து விடுபடும் எனவே இந்த வரம்பு x→0 என்பது 1 m21m2ஆகும் எனவே இந்த வரம்பு பாதையைப் பொறுத்தது ஏனென்றால் m இன் வெவ்வேறு மதிப்பைத் தேர்ந்தெடுப்பது இந்த வரம்பின் வேறுபட்ட மதிப்பைப் பெறும் எனவே இந்த வரம்பு இல்லை பின்னர் மீண்டும் இந்த செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல என்று அழைக்கிறோம் அடுத்த உதாரணம் இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியைப் பற்றி விவாதிப்போம் fxysin x2y2 x2y2xy≠00 0xy00 இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியை 0 0ல் மீண்டும் விவாதிப்போம் ஏனென்றால் x y≠0 0 போது செயல்பாடு தொடர்ச்சியானது என்று எளிதாகக் காட்டமுடியும் எனவே இந்த கட்டத்தில் மீண்டும் இந்த கட்டத்தில் x வர்க்கம் y வர்க்கம் உறுப்பு இருப்பதால் துருவ ஒருங்கிணைப்புக்கு மாற்றுவது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த கொடுக்கப்பட்ட செயல்பாடு வரம்பு x y→0 0 இன் வரம்பு r→0 ஆக மாற்றப்படும் எனவே இங்கே இந்த x2y2 என்பது r2 ஆக இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலம் xrcos yrsin இது rcos மற்றும் yrsin க்கு சமமாகும் எனவே இந்த பதிலீடு மூலம் நாம் இங்கே கிடைக்கும் r2 மற்றும் இங்கே இந்த r2 பின்னர் இந்த sin r r போன்று இருக்கும் எனவே sin r r இப்போது ஒரே ஒரு மாறி வரம்பு மட்டுமே உள்ளது எனவே இது எடுத்துக்காட்டாக எல் ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்துகிறது நாம் sin r இன் டெரிவேட்டிவ்களைப் பெற முடியும் எனவே அது cos r ஆக இருக்கும் இந்த டெரிவேட்டிவ் 1 மற்றும் வரம்பு r→0 எனவே இது 1 என இருக்கும் எனவே இந்த வரம்பு இங்கே 1 மற்றும் 0 0 புள்ளியில் வரையறுக்கப்பட்ட செயல்பாடு மதிப்பு 0 என வழங்கப்படுகிறது எனவே இந்த வழக்கில் வரம்பு உள்ளது ஆனால் செயல்பாடு 0 0 இல் தொடர்ச்சியாக இல்லை ஏனென்றால் இந்த வரம்பு மதிப்பு 0 0 இல் பரிந்துரைக்கப்படும் செயல்பாட்டு மதிப்புக்கு சமமாக இல்லை எனவே இந்த வழக்கு வரையறுக்கக்கூடிய நிறுத்தத்தின் கட்டுப்படுத்தும் மதிப்பு ஆகும் எனவே வரம்பு உள்ளது செயல்பாடு வரையறுக்கப்படுகிறது ஆனால் இந்த கட்டுப்படுத்தும் மதிப்பு அந்த கட்டத்தில் செயல்பாட்டு மதிப்புக்கு சமமாக இல்லை எனவே நீக்கக்கூடிய நிறுத்தத்திற்கு இது உதாரணம் மற்றொரு உதாரணம் இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியை மீண்டும் ஆய புள்ளியில் விவாதிப்போம் எனவே நாம் கொண்டுள்ளது fxyx4y4x2y43xy≠00 0xy00 எனவே இப்போது இந்த வழக்கில் நாம் y2mx என்ற சிறப்பு பாதையை தேர்வு செய்வோம் ஏனெனில் ymx பயனுள்ளதாக இருக்காது நமக்கு இங்கே வேறு வரிசை வேண்டும் எனவே இப்போது இந்த y பவர் 4 காரணமாக இங்கே இந்த தேர்வு y2mx செய்துள்ளோம் எனவே y4 என்றால் அப்போது m2x2 இருக்கும் பின்னர் நாம் இந்த x2 ஐ பொதுவாக எடுக்க முடியும் எனவே நாம் இதை எடுத்துக் கொண்டால் இந்த y2 க்கு பதிலாக அங்கு பின்னர் அந்த வழக்கில் இந்த வரம்பு x→0 ஏனெனில் இந்த பாதை ஆய புள்ளிக்கு மட்டுமே எடுத்து செல்லும் எனவே இப்போது நாம் வரம்பை x→0 என எடுத்துக்கொள்வோம் நமக்கு அவைகளின் x4 பின்னர் y2 ன் முழு வர்க்கம் உள்ளது எனவே இது x2 ஆக மாறும் மற்றும் x2 எனவே m2 x2 பின்னர் டிவைடட் பை இங்கே x2y4 ஹோல் ஸ்கொயர் எனவே இது m2x2 ஆகும் மற்றும் இந்த பவர் 3 எனவே இந்த x6 எனவே இங்கிருந்தும் x2 பின்னர் பவர் 3 எனவே x6 ரத்து செய்யப்படும் பின்னர் இந்த m2 ஓவர் 1m23 வரம்பைப் பெறுவோம் இது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது m2 ஓவர் 1m23 ஆகும் எனவே நாம் இந்த பாதையை தேர்வு செய்தால் வரம்பு மீண்டும் பாதையைப் பொறுத்தது M இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இந்த வரம்பின் வேறுபட்ட மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இந்த வரம்பு இல்லை எனவே இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக இல்லை இப்போது அடுத்த பிரச்சினைக்கு செல்வோம் இங்கே நாம் பெற்றிருப்பது fxyx2y2tan xy xy≠0 0elsewhere எனவே இந்த செயல்பாட்டைப் கவனித்தோமானால் வரம்பு மதிப்பு என்னவாக இருக்கும் நாம் என்ன பதிலீடு செய்தால் வரம்பு இருக்கும் என்பதைப் பார்ப்பது கடினம் எனவே மீண்டும் இந்த ymxஐ தேர்வு செய்து மற்றும் இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த கொடுக்கப்பட்ட வரம்பு உள்ளது நமக்கு இந்த x y→0 0 இருந்தால் பின்னர் இந்த x2y2tan xy இருக்கும் நாம் இந்த ymx பதிலாக வேறொன்றை வைத்தால் எனவே நாம் லிமிட் x→0 ஐ எடுத்துக்கொள்வோம் இங்கே நமக்கு x2m2x2 பின்னர் இந்த tan mx2 வேண்டும் எனவே y என்பது mx எனவே x2 எனவே இப்போது ஒரு x→0 நமக்கு ஒரு 0 தொகுதியிலும் மற்றும் tan 0 பகுதியிலும் கிடைக்கிறது எனவே இது ஒரு 0 பை 0 வழக்கு இது ஒரு மாறி வரம்பு எனவே நாம் அடிப்படையில் எல்ஹாஸ்பிடலை பயன்படுத்த முடியும் எனவே அந்த வழக்கில் நமக்கு இந்த வரம்பு இந்த 2x2xm2 வரம்புக்கு சமமாக கிடைக்கும் பின்னர் இங்கே நமக்கு mx2 வேண்டும் பின்னர் இந்த 2mx எனவே இந்த 2x 2x மற்றும் பின்னர் இங்கிருந்து 2x ரத்து செய்யப்படும் மற்றும் x→0 போது கிடைக்கும் எனவே இங்கே இந்த 1 இந்த 1 மற்றும் இந்த வழக்கில் ஒரு m2 வர்க்கம் உள்ளது எனவே நாம் m2 ஓவர் இந்த 1 மற்றும் இது உள்ளது எனவே 1 பிளஸ் m2 இது 1m2m எனவே மீண்டும் இந்த லிமிட் பாதையைப் பொறுத்தது இந்த 1m2mஐ நாம் அங்கு மதிப்பீடு செய்துள்ளோம் எனவே வரம்பு பாதையைப் பொறுத்தது எனவே வரம்பு இல்லை மற்றும் இந்த வழக்கில் செயல்பாடு மீண்டும் தொடர்ச்சியாக இல்லை எனவே தொடர்ச்சி அல்லது அடிப்படையில் வரம்பைக் கண்டுபிடிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில கருத்துக்கள் இருக்கின்றன எனவே நாம் பார்த்தது போல துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறுவது xrcos மற்றும் yrsin ஐ பதிலீடு செய்வதன் மூலம் கிடைக்கிறது இதன் விளைவாக வரும் வெளிப்பாட்டின் லிமிட் r→0 மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என ஆராயப்படுகிறது நாம் பல உதாரணங்களில் பார்த்ததைப் போல நாம் எளிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மீண்டும் x3x2y2 எனவே நாம் துருவ ஒருங்கிணைப்பை மாற்ற முடியும் எனவே நம் வரம்பு r→0 ஆக இருக்கும் இங்கே நமக்கு r2cos q மன்னிக்கவும் r3 r2 வேண்டும் பின்னர் இந்த r2 இங்கே இந்த r உடன் ரத்து செய்யப்படும் எனவே உங்களுக்கு r வேண்டும் பின்னர் r→0 எனவே இந்த ஒரு எல்லைசெயல்பாடு எனவே இங்கே r→0 ல் இந்த வரம்பு 0 ஆக இருக்கும் எனவே வரம்பு 0 ஆகும் மற்றொரு உதாரணத்தில் துருவ ஒருங்கிணைப்புக்கு இது மாறுவதை நாம் பார்த்தது வரம்பு இல்லை என்பதைத் தீர்மானிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே வரம்பு இருக்கும்போது இந்த நிலை இருந்தது இப்போது இந்த வழக்கில் நாம் இதை மீண்டும் xrcos என மாற்றுகிறோம் மற்றும் yrsin இதில் நாம் இங்கு வருவோம் r2 மற்றும் இங்கே நமக்கு r2 கிடைக்கும் எனவே இந்த r வர்க்கம் இந்த r2 வர்க்கத்துடன் ரத்து செய்யப்படும் வர்க்கம் மற்றும் இந்த வழக்கில் பின்னர் எந்த r ம் விடப்படவில்லை எனவே இங்கு உள்ளது எனவே இந்த வரம்பு அது θவை பொறுத்தது எனவே வரம்பு θவை பொறுத்து இருக்கும் போது அதாவது வரம்பு இல்லை வரம்பு θக்கு சுயாதீனமாக இருக்க வேண்டும் எனவே இங்கே θ ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நாம் வெவ்வேறு மெய்யான எண்ணைப் பெறுகிறோம் எனவே இந்த வரம்பு தனித்துவமானது அல்ல எனவே அது இருக்கப்போவதில்லை எனவே துருவ ஒருங்கிணைப்பைத் தேர்ந்தெடுப்பது வரம்பைத் தீர்மானிப்பதற்கும் வரம்பு இல்லை என்பதைத் தீர்மானிப்பதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் மற்ற உதாரணங்களையும் நாம் பார்த்தோம் இந்த துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறுவது எப்போதும் உதவாது என்பது அடுத்த கருத்து இது எப்போதும் உதவாது மற்றும் மாற்றம் நம்மை தவறான முடிவுக்கு தூண்டலாம் இந்த வழக்கில் சில ஆதரவு உதாரணத்தை பார்ப்போம் எனவே நாம் x2yx4y2ஐ எடுத்துக் கொண்டால் இது உதாரணம் பிறகு நாம் xrcos yrsin ஐ பதிலீடு செய்தால் இங்கே நமக்கு இங்கிருந்து ஒரு r2 கிடைக்கும் இங்கிருந்து r எனவே நமக்கு r3 கிடைக்கும் பின்னர் இங்கே sin மற்றும் மீண்டும் இங்கே r2 மற்றும் r2 எனவே இந்த வழக்கில் இந்த r2 ஐ நாம் ரத்து செய்யலாம் எனவே r sin மற்றும் தொகுதியில் r2 கிடைக்கும் இப்போது யாராவது நேரடியாக இங்கே வரம்பை வைத்து r→0 என்று நினைத்தால் எனவே இந்த உறுப்பு 0 ஆகிறது நாம் ஒரு ஐ கொண்டிருக்கிறோம் பின்னர் இங்கே rsin r→0 போது இது 0 ஆகிறது ஆனால் அது தவறான முடிவு நாம் வை சரி செய்தால் எனவே நாம் க்கு ஒரு மதிப்பை கொடுத்தால் அந்த வழக்கில் இந்த வரம்பு 0 ஏனெனில் 0 உட்பட எந்த க்கும் 0 மேலும் என்பது 0 எனவே இது 0 ஆக மாறும் பின்னர் எல்லாம் இந்த 0 ஆக மாறும் எனவே வரம்பு அந்த வழக்கில் 0ஆக இருக்கும் வேறு ஏதாவது ஒரு θ வை நாம் எடுத்துக் கொண்டால் சில எண் இங்கே இருக்கும் பின்னர் r→0 எனவே இது 0 அது பற்றி எந்த சந்தேகமும் இல்லை என்று நாம் முடிவு செய்யலாம் ஆனால் நாம் θவை நிர்ணயித்துள்ளோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே θ மதிப்பை சரிசெய்ய இது 0 ஆனால் நாம் ஏற்கனவே விவாதித்த வரம்பைப் பொறுத்தவரை இது தான் வரம்பு என்று முடிவை பெற θவை சரிசெய்யக்கூடாது θ வை சரிசெய்வது என்பது பாதையை சரிசெய்வது என்பதாகும் எனவே சில குறிப்பிட்ட பாதையில் இந்த வரம்பு 0 நாம் θவை சரி செய்யும் இடத்தில் நாம் θ வை சரிசெய்யும்போது அது நேர்கோட்டைப் போன்றது நாம் அடிப்படையில் அதை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் இந்த நமது r தளத்தில் இருந்தால் பின்னர் θவை சரி செய்வதன் மூலம் பெறலாம் எனவே நாம் θவை சரி செய்து பின்னர் இங்கே ஆய புள்ளியை நெருங்கி சென்றால் அந்த வழக்கில் நாம் அடிப்படையில் நேர்கோடு மூலம் ஆய புள்ளியை நெருங்கி வருகிறோம் எனவே மீண்டும் இந்த θவை நிர்ணயிப்பது வரம்பு 0 என்ற முடிவை கொண்டுவராது எனவே எடுத்துக்காட்டாக நாம் மற்றொரு பாதையில் சென்றால் அங்கு yx2 எனவே அது மீண்டும் ஆய புள்ளி 0 க்கு போகிறது இந்த வழக்கில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட பாதையை தேர்வு செய்தால் yx2 அல்லது துருவ ஆயத்தொலைவு rsin r2 பின்னர் இந்த வரம்பு r→0 ஆக மாறும் இங்கே இந்த x2r2 பின்னர் இந்த rsin மீண்டும் நாம் இந்த r2ஐ பயன்படுத்துவோம் அதே விஷயம் இங்கே r2 மற்றும் இந்த rsin r4 உடன் மாற்றப்பட்டது எனவே இப்போது நாம் இங்கே என்ன பெறுகிறோம் என்றால் அது ஒரு r4 மீண்டும் மற்றும் எனவே நாம் இங்கே வருகிறோம் r4 இங்கே நாம் 2r4 ஐ பெறுகிறோம் எனவே இது ரத்து செய்யப்படும் இந்த வரம்பை பாதி அல்லது நேரடியாக yx2 என அங்கு இந்த பாதையில் எடுத்து பதிலீடு செய்வதைப் பார்ப்போம் எனவே நாம் விரும்பிய வரம்பை x→0 மற்றும் பின்னர் x2 என வரம்பிடுவோம் எனவே yx2 பின்னர் நமக்கு x4y2 வேண்டும் மீண்டும் இங்கே x4 எனவே மீண்டும் இந்த x4 எனவே x→0 ஐ வரம்பிடவும் நம்மிடம் இந்த x42x4 உள்ளது எனவே x4ஐ ரத்து செய்து பின்னர் நமக்கு இந்த வரம்பில் பாதி கிடைக்கும் எனவே இந்த வழக்கில் இந்த வரம்பு இந்த குறிப்பிட்ட பாதையில் இங்கே இதை நெருக்கமாக பார்க்காமல் இந்த வரம்பை இங்கே r→0 ஆக எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த தவறை செய்திருக்கலாம் பின்னர் இந்த வரம்பு 0 ஆகும் ஆனால் இந்த வழக்கு இல்லை இது உண்மையில் 0 என்று நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அந்த வழக்கில் நாம் இந்த θஐ சரிசெய்ய வேண்டும் பின்னர் வரம்பு 0 ஆகும் இந்த பாதையை எடுப்பதன் மூலம் நாம் இங்கே வரம்பு பாதியாக உள்ள எந்த வழியையும் பார்க்கிறோம் எனவே வரம்பு மற்றும் இந்த வழக்கில் இல்லை நாம் இப்போது இந்த தொடர்ச்சியை x2y2x3y3 தொடர்ச்சியின் அந்த உந்துதல் மூலம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் இந்த துருவ ஒருங்கிணைப்புக்கு ஒருங்கிணைப்பை மாற்றினால் இப்போது என்ன நடக்கும் எனவே இது r2 எனவே r4 வந்து மற்றும் வருகிறது மற்றும் இங்கிருந்து r3 வரும் எனவே நமக்கு பகுதியில் ஒரு r பின்னர் மற்றும் கிடைக்கிறது எனவே மீண்டும் r→0 போது நமது r→0 மற்றும் இங்கே ஏதாவது தவறு செய்யக்கூடாது எனவே அது 0 ஆகிறது இல்லை இந்த செயல்பாடு இங்கே அமர்ந்திருக்கும் தீட்டாவின் ஒரு எல்லையான செயல்பாடாக இருந்தால் இந்த வரம்பை எடுத்துக்கொள்கிறோம் r→0 0 க்கு செல்கிறது பின்னர் இது 0 ஆக இருக்கும் ஆனால் இந்த வழக்கில் இந்த செயல்பாடு இங்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த இது 0 க்கு மிக அருகில் செல்லலாம் இது உண்மையில் எல்லையற்ற செயல்பாடு எனவே இது ஒரு எல்லையான செயல்பாடு அல்ல எனவே இந்த வரம்பு r→0 ஆக உள்ளது என்ற உண்மையை நாம் பயன்படுத்த முடியாது எனவே நாம் θவை சரி செய்தால் மீண்டும் முந்தைய உதாரணத்தில் இந்த வரம்பு 0ஆக இருக்கும் எனவே வரம்பு 0 என்று நாம் முடிவு செய்ய முடியாது எனவே இப்போது இதில் அடுத்த ஸ்லைடில் மீண்டும் நாம் இந்த வழக்கில் வரம்பு இல்லை என்று பார்ப்போம் எனவே இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியைப் பார்த்தால் எனவே இந்த பாதை ymxயில் அல்லது θவை சரி செய்தால் இரண்டும் ஒரே விஷயம் எனவே நீங்கள் இந்த வரம்பை 0 ஆகபெறுவீர்கள் எனவே நாம் ஒரு ymx அல்லது துருவ ஒருங்கிணைப்புக்கு மாற்றுதல் மற்றும் நாம் விவாதித்தபடி θவை சரிசெய்தல் இரண்டும் சமமானவை எனவே இங்கே இந்த வரம்பு இந்த பாதையில் 0 ஆகும் ஆனால் இந்த y xex சிறப்பு பாதையை நாம் எடுத்துக் கொண்டால் பின்னர் நாம் இங்கே வருகிறோம் x2 மற்றும் y2 மீண்டும் x2e2x மற்றும் இந்த x3 என்பது x3e3x எனவே இப்போது இந்த வழக்கில் x3 ரத்து செய்யப்படும் எனவே நமக்கு பகுதியில் xe2x மற்றும் தொகுதியில் 1 e3x வேண்டும் எனவே இங்கே வரம்பு என்ன எனவே இது 0 பை 0 வழக்கு எனவே நாம் எல் ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த வரம்பு சமமாக இருக்கும் எனவே e2xxe2x பின்னர் 2 எனவே இது அங்கு ஒரு டிஃபரன்ஸ்யேஷன் பின்னர் 3e3x எனவே x→0 இது 0 க்கு செல்லும் போது நமக்கு 13 எனவே 13 என்பது மீண்டும் இந்த குறிப்பிட்ட பாதையில் இந்த செயல்பாட்டின் வரம்பு இந்த பாதை 0 க்கு செல்கிறது இது மிகவும் பொதுவான உதாரணம் மற்றும் நீண்ட பாதை என்பது உணர கடினமாக உள்ளது என்பதைக் காட்ட நாங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாதையை எடுத்துள்ளோம் பாதை நீண்டதாக இருந்தால் எங்களுக்கு வேறு வரம்பு கிடைக்கும் இது ஒரு பொதுவான உதாரணம் மற்றும் ஆனால் இந்த வரம்பு இல்லை என்று நிரூபிக்கிறது எனவே அந்த செயல்பாடு 0 0 இல் தொடர்ச்சியாக இல்லை கடைசி உதாரணம் இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியை இங்கே விவாதிப்போம் எனவே மீண்டும் நாம் துருவ ஒருங்கிணைப்புக்கு மாற்றுகிறோம் இது இந்த x2y2 ஐ எளிமையாக்கும் மற்றும் நமக்கு x y→0 0 ல் e 1x2y2x4y4 வேண்டும் எனவே துருவ ஒருங்கிணைப்புக்கு மாற்றுவது e 1r2 போல இருக்கும் இந்த இங்கே இந்த r4 இருக்கும் மற்றும் இந்த உறுப்பு காரணமாக எனவே இப்போது இங்கே நாம் சிறிய பிட் கையாளுதல்களை செய்ய முடியும் எனவே இங்கே நாம் இங்கே ஒரு வர்க்க உறுப்பு 2வை செய்ய முடியும் எனவே 2 வரும் பிறகு கழிக்கலாம் ஐ கழிக்க முடியும் எனவே இந்த உறுப்பு இந்த உறுப்பிற்கு சமம் முழு வர்க்கம் மைனஸ் ஏனென்றால் நாம் இந்த வர்க்கத்தைத் திறக்கும்போது 2 மடங்கு பெருக்கல் இது இந்த ஒன்றால் ரத்து செய்யப்படும் எனவே நமக்கு இந்த உறுப்பு கிடைக்கும் எனவே அந்த பிளஸ் இங்கே 1 ஆனது பின்னர் நாம் இந்த 1 மைனஸ் இந்த உறுப்பை கொண்டுள்ளோம் இதை மீண்டும் நாம் இங்கே 2cos sin ஐ sin 2θ என்று எழுத முடியும் இங்கே இந்த வர்க்கம் தோன்றும் நாம் இந்த 4 ஐ செய்ய வேண்டும் எனவே நாம் 2 ஆல் பெருக்கி வகுத்தோம் நமக்கு இப்போது இந்த உறுப்பு வேண்டும் எனவே நாம் இந்த செயல்பாடுக்கு இங்கே இந்த வரம்பு என்ன என்று பார்க்க வேண்டும் எனவே வரம்பு என்ன எனவே இந்த வழக்கில் நாம் இப்போது கவனிக்க வேண்டும் இந்த 1 122θ இந்த உறுப்பு இங்கே 12 க்கும் 1 க்கும் இடையே உள்ளது எனவே இது 1 போன்றது θ 0 ஆகும் போது மற்றும் பின்னர் இந்த 12 மற்றும் ம் 1 ஆகும் எனவே இது 12 ஆக மாறும் எனவே இது 12 க்கும் ஒரு 1 க்கும் இடையில் உள்ளது எனவே இந்த வழக்கில் பின்னர் 4r≠0 இந்த முழு உறுப்பையும் நாம் கணக்கிட முடியும் 1r2 மற்றும் 1 மைனஸ் இந்த 1 ஐ மதிப்பிட முடியும் எனவே இது ஒரு பாசிட்டிவ் உறுப்பு இது ஒரு பாசிட்டிவ் உறுப்பு இங்கேயும் இது பாதிக்கு மேல் உள்ளது எனவே நிச்சயமாக இது 0 க்கும் அதிகமாக உள்ளது இப்போது இது எப்போதும் பாதிக்கு மேல் என்று நமக்குத் தெரியும் எனவே நாம் இந்த பாதியை மாற்றலாம் மற்றும் இந்த உறுப்பின் மேல் எல்லையை பெறலாம் எனவே இந்த பாதிக்கு பதிலாக நமக்கு இந்த 2e 1r2r4 கிடைக்கும் எனவே இந்த முறை இங்கே 0 மற்றும் இந்த உறுப்பிற்கு இடையில் உள்ளது இப்போது r→0 எனும்போது இந்த எல்லை என்ன என்று பார்க்க முடியும் இந்த 2e 1r2r4 க்கு இந்த மற்றொரு மாறி t பயன்படுத்தப்படும் இது ∞க்கு செல்கிறது ஏனெனில் 1r க்கு நாம் t என பதிலீடு செய்கிறோம் எனவே r→0 என்றால் t→∞ எனவே இங்கே நமக்கு 2e t2 கிடைக்கிறது பின்னர் இந்த 1r4 என்பது t4 ஆக வேண்டும் இதை நாம் இப்போது எளிதாக கையாள முடியும் எனவே இது 2t4 ஆகும் எனவே வழக்கு பின்னர் நாம் இந்த வரம்பை 0 என பெற எல்ஹாஸ்பிடல் விதியை பயன்படுத்த முடியும் எனவே இந்த வரம்பு 0 எனவே நாம் இங்கிருந்து இந்த வரம்பை r→0 ஆக பெற விரும்புகிறோம் இது 0 க்கும் இங்கே ஏதாவது இடையேயும் உள்ளது இது மீண்டும் r→0ஆக இருக்கும்போது 0 க்கு செல்கிறது என்று பார்க்கிறோம் எனவே இந்த ஸ்க்வீஸ் தேற்றம் அல்லது சாண்ட்விச் தேற்றம் மூலம் நாம் இப்போது இந்த வரம்பை பெற முடியும் ஏனெனில் இது 0 மற்றும் இங்கே கட்டுப்படுத்தும் சூழ்நிலையில் இது 0 ஆக இருக்கும் இந்த வரம்பு 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் இப்போது நாம் இதை முடிக்க முடியும் எனவே நாம் தொடர்ச்சி பற்றி விவாதிக்கிறோம் fx y என்பது இங்கே கட்டுப்படுத்தும் மதிப்புக்கு சமம் அந்த செயல்பாட்டின் செயல்பாடு மதிப்புக்கு சமம் பின்னர் செயல்பாடு தொடர்ச்சியானது என்று நாம் அழைக்கிறோம் இயற்கையாகவே செயல்பாடு இந்த கட்டத்தில் வரையறுக்கப்பட வேண்டும் பின்னர் நாம் தொடர்ச்சி பற்றி மட்டுமே பேச முடியும் துருவ ஒருங்கிணைப்புக்கு மாறும்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனித்திருக்கிறோம் ஏனென்றால் அது பல சந்தர்ப்பங்களில் சில தவறான வரம்புக்கு தவறாக வழிநடத்தலாம் எனவே இந்த விரிவுரைகளை தயாரிக்க நாம் பயன்படுத்திய குறிப்புகள் இவை மிகவும் நன்றி